நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ARM7 கட்டமைப்பானது 8051 மற்றும் 8085 ஆகிய இரண்டையும் விட சிக்கலானது இந்த அமைப்பில் தகவல் கடத்தியும் முகவரி கடத்தியும் தனித்தனியே பயன்படுத்தப்படுகிறது தகவல் கடத்தி 32 பிட் எனவும் முகவரி கடத்தி 32 பிட் எனவும் உள்ளது மல்டிபிளக்ஸ்ங் வசதி இல்லாததால் இதனுடைய முகவரி மற்றும் தகவல் கடத்தி தனித்தனியாக உள்ளது இதற்குள்ளாக உள் கடத்தி ஒன்றும் உள்ளது மேலும் A என்ற ALU கடத்தியின் இணைப்பானது ALU இல் வெளிவந்து முகவரி பதிவேடு மற்றும் பதிவேட்டு வங்கிக்கு செல்கிறது சில நேரங்களில் மதிப்புகளை பதிவேட்டு வங்கியில் இருந்து எடுத்து செயல்படுத்த வேண்டியிருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் A என்ற கடத்தியானது பதிவேட்டு வங்கியில் சேமித்து வைக்கப்பட்ட மதிப்பை எடுத்து அதனை கணக்கிட்ட பின் மீண்டும் ஏதேனும் பதிவேட்டில் விடையை பதிவு செய்யும் முகவரிகளை இயக்கவும் இந்த A கடத்தியை பயன்படுத்தலாம் இதில் முகவரியை அதிகரிக்க முகவரி அதிகரிப்பான் பயன்படுத்தப்படுகிறது 8051 இல் முகவரி அதிகரிப்பானின் செயல்பாடானது PC அதிகரிப்பான் மூலமாக நடைபெறுகிறது இது போல் இல்லாமல் இங்கு முகவரி அதிகரிப்பான் ALU மூலமாக அடுத்த கட்டளைக்கு செல்கிறது ஆகவே இது மற்ற எல்லா கணக்கீட்டு ப்ராசசரிலிருந்தும் தனித்தன்மையானது ALU என்பது சாதாரணமான கட்டளை செயல்பாட்டிற்கும் முகவரியை அதிகரிக்கவும் பொறுப்பாளியாக செயல்படுகிறது இந்த அமைப்பினுடைய வெளியிடானது பதிவேடு வங்கிக்கு அல்லது முகவரி பதிவேட்டிற்க்கு செல்கிறது முகவரி பதிவேடானது தகவல் பதியப்பட்டிருக்கும் முகவரியை தனக்குள் சேமித்து வைத்துக் கொள்கிறது இந்த முகவரிகள் வழியாக தகவலை வெளி உலகிற்கு தெரியப்படுத்துகிறது எந்த கட்டளையை பயன்படுத்தினாலும் அந்த மெமரி லொக்கேஷன் முகவரி வழியாகவே அணுகப்படுகிறது ஏதாவது மதிப்பை எழுத வேண்டுமானால் கூட அதே அணுகுமுறையை பயன்படுத்த வேண்டும் இவ்வாறாக தகவல் ஒரு இடத்திலும் முகவரி மற்றொரு இடத்திலும் இருந்தால்கூட அவற்றை தகவல் கடத்தி வழியாக இயக்கலாம் அதுபோலவே நாம் தகவலை மெமரியில் இருந்து வாசிக்க வேண்டுமானால் கட்டளையானது குழாய்தொடர்தொகுதியின் வழியாக தகவல் பதிவேட்டிற்கு வருகிறது நாம் இந்த குழாய்தொடர்தொகுதியை பற்றி பிறகு பார்ப்போம் 8085 மற்றும் 8051 இல் கட்டளையானது ஆப்கோடாக பெறப்படுகிறது ஆனால் இந்த குழாய்தொடர்தொகுதியில் கட்டளைகளை செயல்படுத்த பல்வேறு நிலைகள் உள்ளன அடுத்ததாக தகவல் பதிவேடு வாசித்தல் பற்றி பார்ப்போம் தகவல் வாசித்தல் என்பது மெமரியில் உள்ள தகவலை பராசரருக்கு மாற்றுவதை குறிக்கும் 2 எண்களை பெருக்க வேண்டுமென்றால் அந்த எண்கள் ப்ரோக்ராம் மெமரியில் இருந்து தகவலானது வாசிக்கப்பட்டு அது டிகோடருக்கு செலுத்தப்படுகிறது பின்னர் பூத்மல்டிபிளேயர் என்ற ப்ராசசர் மூலம் பெருக்கல் செயல்பாடு செய்து முடிக்கப்படுகிறது ஆகவே இங்கு ALU தனது செயல்பாட்டில் இருந்து விடுதலை பெற்று அந்த பெருக்கல் செயல்பாட்டை பூத்மல்டிபிளேயர் சிறப்பாக செய்கிறது சாதாரண பெருக்கல் செயல்பாட்டை ஒப்பிடும்போது இது மிக குறைந்த சுற்றை எடுத்துக்கொள்கிறது அடுத்தது பேரல் ஷிஃப்ட்டர் பற்றிபார்ப்போம் நாம் எண் கணிதம் மற்றும் தர்க்க செயல்பாடு செய்வதற்கு முன்பாக ஒரு கட்டளையில் உள்ள செயல் எண்களை நகர்த்த முடியும் என ஏற்கனவே பார்த்தோம் ஆகவே செயல் எண்களை மாற்றிய பிறகு பேரல் ஷிஃப்ட்டர் வழியாக 2 ஆல் பெருக்குதல் அல்லது 2 ஆல் வகுத்தல் மற்றும் பெருக்குதல் மற்றும் வகுத்தல் அதன் இரு மடங்கை கண்டுபிடித்தல் போன்ற செயல்களை செய்கிறது இதுபோன்ற செயல்கள் மிக எளிதாக இந்த கட்டமைப்பில் செய்யலாம் அடுத்ததாக குழாய்தொடர்தொகுதியை பற்றி பார்க்கலாம் ARM ஆனது ஒரு குழாய் தொடர் கட்டமைப்பை கொண்டது குழாய் தொடர் கட்டமைப்பு என்றால் என்ன அதை இங்கே பார்ப்போம் இங்கே சில செயல்பாட்டு தொகுதிகள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு செயல்பாட்டு தொகுதிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலதாமதம் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இந்த காலதாமதத்தை D அலகு கொண்டதாக எடுத்துக்கொள்வோம் குழாய் தொடர் கட்டமைப்பில் ஒவ்வொரு செயல்பாட்டு தொகுதிகளும் உப செயல்பாட்டு தொகுதிகளாக பிரிக்கப்படும் இங்கே முதல் தொகுதியானது காட்டப்பட்டுள்ளது இங்கே முதல் தொகுதி D1 என்ற காலதாமதத்தை ஏற்படுத்துவதாக எடுத்துக்கொள்வோம் அதன்பின் அந்த தகவல் அடுத்த தொகுதிக்கு வெளியிடப்படுகிறது பின்னர் இரண்டாவது தொகுதியில் உள்ள தகவல் மூன்றாவது தொகுதிக்கு மாற்றப்படுகிறது இரண்டாவது தொகுதியிலும் மூன்றாவது தொகுதியிலும் முறையே D2 மற்றும் D3 என்ற காலதாமதம் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் முன்னதாக மூன்றும் இணைந்து ஒரே தொகுதியாக இருக்கும்பட்சத்தில் D என்ற காலதாமதம் இருந்தது இந்த தொகுதியானது f என்ற அதிர்வெண்ணில் அதாவது 1 வகுத்தல் D என்ற அதிர்வெண்ணில் செயல்படும் இதனால் D என்ற கால தாமதத்துக்கு பின் உள்ளிடப்பட்ட தகவலானது வெளியீடாக கிடைக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரே காலதாமதம் உள்ள தொகுதியாக அல்லாமல் அது D1 D2 D3 என்ற மூன்று தொகுதிகளின் ஒருங்கிணைப்பாக எடுத்துக்கொண்டால் அந்தத் தொகுதியின் ஒட்டுமொத்த காலதாமதம் D1D2D3 என இருக்கும் இவ்வாறாக முதல் தொகுதியில் இருந்து இரண்டாவது தொகுதிக்கு தகவல் செல்ல D1 என்ற காலதாமதம் ஏற்படும் அதே தகவல் மூன்றாவது தொகுதிக்கு சென்றடைய D2 என்ற காலதாமதம் ஏற்படும் இவ்வாறாக ஒட்டுமொத்தமாக D என்ற கால தாமதத்துக்கு பின் மூன்றாவது தொகுதியில் தகவலானது வெளியீடாக கிடைக்கும் இவ்வாறாக தகவல் தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் மூன்றாவது தொகுதியின் வெளியீட்டில் முதல் தகவல் கிடைக்கும் பொழுது இரண்டாவது தகவலானது இரண்டாவது தொகுதியில் தயாராக இருக்கும் அதேபோல மூன்றாவது தகவல் முதல் தொகுதியில் தயாராக இருக்கும் எனவே D என்ற காலதாமதம் முடிந்தவுடன் அனைத்து தகவல்களுமே வெளியீட்டில் கிடைத்துவிடும் இதுதான் குழல் தொகுதியின் கருத்தாக்கம் இதுபோன்ற குழாய்தொடர்தொகுதியானது பலவிதமான பிராசஸர்களில் பயன்படுத்தப்படுகிறது நாம் முன்னதாகவே பெறுதல் டிகோட் இயக்குதல் ஆகியவற்றைப் பற்றி பார்த்திருந்தோம் இதுபோன்ற கருத்தாக்கம் ARM பிராசஸரிலும் பயன்படுத்தப்படுகிறது இங்கே ஒரு செயல்பாடானது மூன்றாகப் பிரிக்கப்பட்டு அதாவது மூன்று கால நிலைகளாக பிரிக்கப்பட்டு அந்த செயல்பாடு வேகமாக செய்து முடிக்கப்படுகிறது ARM ஐ பொறுத்தவரையில் குழாய் தொடர் தொகுதி அம்சம் பயன்படுத்தப்படுகிறது வெவ்வேறு ARM பிராசஸர் பதிப்புகளில் வெவ்வேறு நிலைகளில் உள்ள குழாய் தொடரமைப்பு பயன்படுத்தப்படுகிறது ARM7 இல் 3 நிலை குழாய் தொடர் தொகுதியும் ARM5 மற்றும் ARM9TDMI இல் 5 நிலை குழாய் தொடர் தொகுதியும் ARM10 இல் 6 நிலை குழாய் தொடர் தொகுதியும் ARM11 இல் 8 நிலை குழாய் தொடர் தொகுதியும் பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறாக குழாய் தொடர் தொகுதிகள் படிப்படியாக அதிகரிக்கப்படுகிறது இதனால் வேகமாக செயலாக்கம் செய்ய முடியும் முதலாவதாக 3 நிலை குழாய்தொடர்தொகுதியைப் பற்றி பார்ப்போம் இது பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் பெறுதல் டிகோட் இயக்குதல் ஆகிய செயல்பாடுகளை கொண்டது இதே போன்ற அமைப்புதான் 8085 இலும் 8051 இலும் பயன்படுத்தப்பட்டது முதல் தொகுதியானது பெறுதலை குறிக்கும் இதில் தகவலானது மெமரியில் இருந்து வாசிக்கப்பட்டு ப்ரோக்ராம் கவுண்டரில் உள்ள முகவரி அதிகரிக்கப்படுகிறது ARM இலும் ப்ரோக்ராம் கவுண்டர் என்பது ஒரு முகவரி பதிவேடு ஆகும் ஒரு கட்டளை இயக்கப்பட்ட பின் அடுத்த கட்டளையை குறிவைப்பதுதான் இதன் பணி முதல் நிலை என்பது பெறுதல் ஆகும் அதுபோல இரண்டாம் நிலை என்பது டிகோட் என்பதாகும் இங்கே ஆப்கோடை பிராசஸர் புரிந்து கொள்ளும் வண்ணம் அதன் மொழியை மாற்றி அதற்கேற்றார்போல் கட்டுப்பாடு சமிக்கைகளை உருவாக்குவதுதான் இதன் பணி இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்க்கும் பொழுது அறியப்படுவது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட கட்டளை இங்கே கிடைக்கப்பெற்றவுடன் அது டீகோடர் மற்றும் கட்டுப்பாடு தர்க்கத்துக்கு செல்கிறது அங்கிருந்து ஏராளமான கட்டுப்பாடு சமிக்ஞைகள் வெவ்வேறு தொகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது ஆக டிகோடருக்கு கிடைக்கப்படும் தகவலானது மொழி மாற்றப்பட்டு தொகுதிகளை கட்டுப்படுத்தும் வண்ணமாக சமிக்ஞைகள் உருவாக்கப்படுகிறது ஆகவே இரண்டாம் நிலையில் டிகோட் செய்யப்பட்டு கட்டுப்பாடு சமிக்ஞைகள் உருவாக்கப்படுகிறது மூன்றாம் நிலை தான் முக்கியமான பணியை செய்வது ஒரு எடுத்துக்காட்டாக இரண்டு பதிவேடுகளில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையை கணக்கிட வேண்டுமாயின் முதலில் செயல் எண்களின் முகவரியானது ALU க்கு தெரியப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக செயல் எண்கள் பதிவேட்டில்இருந்து வாசிக்கப்படுகின்றன பின்னர் கூட்டு தொகையானது கணக்கிடப்பட்டு அதன் விடை ஏதேனுமொரு பதிவேட்டில் பதியப்படும் இந்த வேலையை செய்வது தான் இயக்கு என்கிற நிலை இவ்வாறாக இந்த செயல்பாடு செய்து முடிக்கப்படுகிறது ARM ஐ பொருத்தவரையில் எண்கணிதம் மற்றும் தர்க்க செயல்பாடு செய்ய வேண்டுமென்றால் அது பதிவேடு வங்கி வழியாகவே செய்யவேண்டும் மெமரியில் இருந்து நேரடியாக கணித்தல் செய்துகொள்ள முடியாது ஆக கணித்தல் செயலை செய்ய பதிவேட்டின் பங்களிப்பு மிக அவசியம் 3 நிலை குழாய்தொடர்தொகுதியிலுள்ள சிரமம் என்னவென்றால் தகவல் பரிமாற்ற கட்டளை பயன்படுத்தப்படும்போது குழாய்தொடர்தொகுதியானது ஸ்தம்பித்து விடும் குழாய்தொடர்தொகுதி ஸ்தம்பித்தல் என்றால் என்ன என்பதைப் பற்றி அடுத்ததாக பார்ப்போம் ஒரு செயல்பாட்டில் பெறுதல் டிகோட் இயக்கு என்று மூன்று நிலைகள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது இயக்கு நிலையில் ஒரு தகவலானது பதிவேட்டில் உள்ள மெமரி லொகேஷனுக்கு மாற்றப்படுவதாக இருந்தால் மெமரி தகவல் கடத்தியை அடுத்த பெறுதல் நிலையால் பயன்படுத்த முடியாது இதனால் அடுத்த பெறுதல் பகுதி ஸ்தம்பித்து விடும் இதைத்தான் குழாய்தொடர்தொகுதி ஸ்தம்பித்தல் என்கிறோம் இவ்வேளையில் அமைப்பானது கடினமான பணியை செய்துகொண்டிருந்தால் அதனை இயக்க அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இந்தத் தடையை கடந்து வர ஹார்வார்ட் கட்டமைப்பு பயன்படுத்தப்படுகிறது இதன்படி புரோகிராம் மெமரி மற்றும் தகவல் மெமரி என இரண்டு வகையான மெமரிக்கள் பயன்படுத்தப்படுகிறது அதேபோல முகவரி கடத்தி மற்றும் தகவல் கடத்தி எனவும் இரண்டு வகையான கடத்திகள் பயன்படுத்தப்படுகிறது மேலே உள்ள படத்தில் இருப்பது போல இதற்கு முந்தைய ARM கட்டமைப்பில் ஒரு மெமரி மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஆனால் ஹார்வேர்ட் கட்டமைப்பில் ப்ரோக்ராம் மெமரி மற்றும் தகவல் மெமரி என இருவேறு மெமரிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதை காணமுடிகிறது இப்பொழுது ARM ஆனது நிரலை பெற விரும்பினால் ப்ரோக்ராம் மெமரியை அணுக வேண்டும் அதுபோல தகவலை பெற விரும்பினால் தகவல் மெமரியை அணுக வேண்டும் இவ்விரண்டு வகையான மெமரிகளுக்கும் தனித்தனியே முகவரி கடத்தி மற்றும் தகவல் கடத்தி என தனித்தனியே கடத்திகள் கொடுக்கப்பட்டுள்ளது எனவேஒரே நேரத்தில் தகவலை அணுகும்போதும் அடுத்த கட்டளையை பெறும் போதும் எந்த இடையூறும் ஏற்படாது இரண்டாவதாக நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் இந்த இயக்கு நிலையை எவ்வாறு மேலும் எளிமையாக்குவது என்பதைப்பற்றித்தான் முந்தைய குழாய்தொடர்தொகுதி அமைப்பில் ஒரு கட்டளையை இயக்க முதலில் செயல் எண்கள் பதிவேட்டிலிருந்து ALU க்கு மாற்றப்பட வேண்டும் இந்த பணியை எளிமையாக்க முதலில் உள்ள பதிவேடு தகவல் வாசித்தல் நிலையை டிகோட் நிலைக்கு மாற்றம் செய்யலாம் இதனால் முதல் நிலையில் சுமை குறைக்கப்பட்டு இரண்டாம் நிலையில் சுமை அதிகரிக்கப்படுகிறது இயக்குநிலை என்பது எண்கணிதம் கணித்தல் மெமரி அணுகல் மற்றும் தகவலை பதிவேட்டிற்கு மாற்றுதல் ஆகிய மூன்று பணிகளை செய்கிறது இதனால் இயக்கு நிலையில் மூன்று நிலையில் பணிகள் நிறைவேற்றப்படுகிறது இவ்வாறாக முதல் பகுதியில் பெறுதல் மற்றும் டிகோட் ஆகிய இரண்டு நிலைகளும் இரண்டாவது பகுதியில் மூன்று நிலைகளும் ஆக மொத்தம் ஐந்து நிலைகளில் கட்டளைகள் இயக்கப்படுகிறது இதைத்தான் 5 நிலை குழாய்தொடர்தொகுதி என்கிறோம் இந்த குழாய்தொடர்தொகுதியின் முறையில் டிகோட் நிலையில் சுமை அதிகரிக்கப்பட்டாலும் CPI குறைக்கப்படுகிறது CPI என்பது ஒரு கட்டளையை இயக்க தேவைப்படும் கிளாக்கின் எண்ணிக்கையை குறிப்பது இந்த அணுகுமுறையில் ஏராளமான கட்டளைகளை ஒரே நேரத்தில் இயக்க முடியும் ஒரு கட்டளை பத்து நிலைகளாக இயக்கப்படுகிறது என்றால் 10 நிலை குழாய்தொடர்தொகுதி கட்டமைப்பில் ஒரு கிளாக் சுற்று முடிவதற்குள் அந்த ஒரு கட்டளை இயக்கப்பட்டிருக்கும் இங்கே CPI இன் மதிப்பு 1 ஆகும் இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை ஏனென்றால் கட்டளைகளுக்கு தேவைப்படும் நிலைகள் மற்றும் குழாய்தொடர்தொகுதிகளில் எண்ணிக்கை ஆகியன இயக்க நேரத்துடன் ஒத்து அமைவது இல்லை எனவே மேற்கூறப்பட்ட அறிக்கையில் CPI இன் மதிப்பு 1 என இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அதன் மதிப்பு பத்தை விட குறைவாக இருக்கும் CPI யின் மதிப்பு குறையும்போது அடுத்ததாக தகவல் பகிர்தல் என்ற ஒரு புதிய சிக்கலை நேரிட வேண்டியிருக்கும் அடுத்ததாக தகவல் பகிர்தலை பற்றி பார்க்கலாம் முன்னதாக 3 குழாய்தொடர்தொகுதி முறையில் பெறுதல் டிகோட் மற்றும் இயக்கு என்று மூன்று நிலைகள் இருந்தன இவற்றுள் இயக்கு என்ற நிலைக்குள் மூன்று உட்பிரிவுகள் இருந்தன அதில் முதல் நிலை பதிவேட்டை வாசித்தல் இரண்டாம் நிலை கணித்தல் மற்றும் மூன்றாம் நிலை பதிவேட்டில் எழுதுதல் ஆனால் மாற்றியமைக்கப்பட்ட வடிவில் டிகோட் சற்று கடினமான ஒன்று இங்கு டிகோட் இரண்டு நிலைகளை கொண்டது அவை டிகோட் மற்றும் பதிவேட்டை வாசித்தல் என்பன அதன் பின்னர் இயக்கு நிலையில் கணித்தல் மற்றும் பதிவேட்டில் எழுதுதல் என இரு உட்பிரிவுகள் உண்டு தகவல் பகிர்தலின் தேவை பற்றி புரிந்துகொள்ள பின்வரும் எடுத்துக்காட்டை காண்போம் R1 R2R3 என்ற ஒரு கட்டளை இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் அதேபோல R4 R1R5 என்ற மற்றொரு கட்டளை இருப்பதாகவும் எடுத்துக்கொள்வோம் இங்கே முதல் கட்டளையில் உள்ள R1 ஐ கணித்த பிறகுதான் R4 ஐ கணிக்க முடியும் ஆனால் இங்கே R1 மற்றும் R4 ஆகியன கணித்தல் செயலை ஒரே நேரத்தில் துவங்கிவிடும் இதனால் R4 ஆனது இதற்கு முந்தைய நிலையில் கணிக்கப்பட்ட R1 இன் மதிப்பை எடுத்துக்கொள்ளும் இப்பொழுது R1 மற்றும் R4 ஒரே நேரத்தில் விடையை கணக்கிடும் ஆனால் கணக்கிடப்பட்ட R4 இன் மதிப்பு தவறானது ஏனென்றால் R4 ஐ கணக்கிடுவதற்காக எடுத்துக்கொண்ட R1 இன் மதிப்பு சரியானது அல்ல இதுபோன்ற சிக்கலின் தீர்வு தான் தகவல் பகிர்தல் இதுபோன்ற சூழ்நிலைகள் ஏற்படும்பொழுது அதாவது இயக்கு மதிப்பு நிலை படுத்தப்படாத வேளைகளில் கம்பைலர் அதனை கண்டு உணர்கிறது இலக்கில் சரியான மதிப்பு கிடைக்கப் பெறவில்லை என்றால் தகவல் பகிரப்படும் வகையில் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது ALU ஆனது R1 இன் மதிப்பை அடுத்த கட்டளைக்கு பகிர வேண்டும் என்ற தகவலை கம்பைலர் கண்டறிந்து அதற்கேற்றார்போல் கட்டுபடுத்தும் வார்த்தைகள் உருவாக்கப்படுகிறது இதுதான் 5 நிலை குழாய்தொடர்தொகுதி அமைப்பு தகவல் சார்புத் தன்மையை தீர்க்க குழாய்தொடர்தொகுதி நிலைக்கு இடையில் தகவல் பகிர்தல் அவசியமாகிறது எப்பொழுதெல்லாம் தகவல் சார்புத் தன்மை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் குழாய்தொடர்தொகுதியை ஸ்தம்பிக்க செய்யவேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இதனால் முந்தய கட்டளை இயக்கப்பட்ட பிறகுதான் அடுத்த கட்டளையின் பெறுதல் செயலானது துவங்கும் முதல் கட்டளை இயக்கப்படும் வரை குழாய்தொடர்தொகுதி ஸ்தம்பித்து சிறுது நேர காத்திருப்புக்கு பின் தகவல் பகிர்தல் நடைபெறும் அடுத்ததாக 6 நிலை குழாய்தொடர்தொகுதி அமைப்பை பார்க்கலாம் ARM10 இல் 6 நிலை குழாய்தொடர்தொகுதி அமைப்பு உள்ளது இங்கே டிகோட் என்ற நிலை மேலும் 2 நிலை குழாய்தொடர்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை டிகோட் மற்றும் பதிவேடு வாசித்தல் என்பன இந்த நிலையில் டிகோட் மற்றும் பதிவேடு வாசித்தல் ஆகிய இரண்டு செயல்களும் நடக்கும் ஆனால் இயக்கு நிலையில் புதிதாக ஒரு கூட்டுத்தொகை கணக்கி அறிமுகப்படுத்தப்படுகிறது இது பெருக்குதல் மற்றும் அக்குமுலேட் முதலான கட்டளைகளை கவனித்துக் கொள்கிறது ஆக முதல் நிலையில் டிகோட் மற்றும் பதிவேடு வாசித்தல் எனும் இரு நிலைகள் பின்னர் அடுத்த நிலையோடு கூட்டுத்தொகை கணக்கி என்பது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதால் ஆக மொத்தம் ஆறு நிலைகள் இருக்கும் பெருக்குதல் மற்றும் அக்குமுலேட் என்பதன் செயல் பின்வருமாறு இருக்கும் இப்பொழுது y ∑aixi என்ற ஒரு செயலை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு சமிக்ஞை செயலாக்கத்தில் பயன்படுத்தப்படும் பொதுவான ஒரு செயல்பாடு இங்கே xi என்பது சமிக்ஞை மாதிரிகள் ai என்பது வடிகட்டி குணகம் இந்த செயலை செய்ய வன்பொருளுடன் தகவலை தேக்கிவைக்க பதிவேடு வங்கி தேவைப்படுகிறது முதலில் x மற்றும் y இன் மதிப்புகளை தனித்தனியே வங்கி பதிவேட்டில் உள்ள மெமரி லொகேஷனில் பதிய வேண்டும் அதன்பின் x மற்றும் y இன் மதிப்புகளை ஒவ்வொன்றாக பெருக்குத்தொகை கணக்கியில் உள்ளிட வேண்டும் பின்னர் கணக்கிடப்பட்ட பெருக்கு தொகையை கூட்டுத்தொகை கணக்கியில்உள்ளிட வேண்டும் இதன் விடை இங்கே படத்தில் உள்ள அமைப்பை போல் y எனபதியப்படும் பின்னர் பழைய கூட்டுத்தொகை புதிய கூட்டு தொகையுடன் கணிக்கப்படும் இது போன்ற அமைப்பு பிராசஸரில் இல்லாதபட்சத்தில் இதற்கு தனியாக நிரல் எழுத வேண்டும் அங்கே இடைப்பட்ட மதிப்புகள் கண்டறியப்பட்டு பின்னர் y உடனான கூட்டுத்தொகை கணிக்கப்பட வேண்டும் இதற்கென தனியே ஒரு ALU இருக்கும் பட்சத்தில் அதனை பயன்படுத்தி பெருக்குத் தொகை மற்றும் கூட்டுத்தொகையை கணக்கிடலாம் ARM பிராசஸரை பொறுத்தவரையில் இதுபோன்ற பெருக்கல் அக்குமுலேட் என்ற பகுதி அதோடு இணைக்கப்பட்டுள்ளது இதனால் ai மற்றும் xi போன்ற தொடர் மதிப்புகளின் பெருக்குத்தொகையை இதனால் கணிக்க முடியும் இந்த அமைப்பு வன்பொருளின் உள்ளே அமைக்கப்பட்டுள்ளது பெருக்கு அக்குமுலேட் வகையை சார்ந்த ஒரு கட்டளையை இயக்குவதன் மூலம் மேற்கூறப்பட்ட செயலை செய்து முடிக்கலாம் பெருக்கு அக்குமுலேட் வகை கட்டளையானது தனியே அமைக்கப்பட்ட ஒரு இயக்கு பகுதியால் செயல்படுத்தப்படுகிறது பிராசஸரின் கட்டளை அமைப்பை பின்னர் நாம் விவரமாக தெரிந்துகொள்ளலாம் அடுத்ததாக ARM10 இல் 64 பிட் முகவரி கடத்தியும் தகவல் கடத்தியும் உள்ளது இதற்கு முந்தைய பதிப்புகளில் 32 பிட் கடத்திகள் பயன்படுத்தப்பட்டன இங்கே ஒரு கட்டளையின் அளவு 32 பிட் என்பதால் ஒரே நேரத்தில் 2 கட்டளைகளை இயக்க முடியும் இதனால் தகவல் மெமரி மற்றும் ப்ரோக்ராம் மெமரி உடனான அணுகுதல் குறைக்கப்படும் இதனால் மின்சார பயன்பாடு குறையும் காரணம் கடத்தி அதிகமாக பயன்படுத்தப்பட்டால் மின் பயன்பாடு அதிகரிக்கும் அதிக மின் பயன்பாடு வெப்பத்தை ஏற்படுத்தும் இதனால் குறிப்பிட்ட வெப்பத்தை விட அமைப்பின் வெப்பம் அதிகரிக்கும் ARM10 பிராசஸரின் வடிவமைப்பில் கடத்தி குறைவாக பயன்படுத்தப்படுவதால் மின் தேவையை குறைக்கும் வண்ணமாக இது செயல்படுகிறது